நாம் இன்று அசைன்மென்ட் 4 ஐ தீர்க்கிறோம் இது மின்கடத்தா மற்றும் சில காந்தவியல் ப்ராப்ளம் களைப் பற்றியது எனவே இதில் முதல் ப்ராப்ளம் என்னவென்றால் இது ஒரு மின்கடத்தா பாயிண்ட் சார்ஜ் படங்களுக்கான ப்ராப்ளம் உடன் தொடர்புடையது எனவே கேள்வி எண் 1 ஒரு பாயிண்ட் சார்ஜ் q ஒரு மின்கடத்தா செமி இன்பைன்நெட்பாதி எல்லையற்ற ஸ்லாப்பின் முன் உள்ளது செமி இன்பைன்நெட்பாதி எல்லையற்ற என்றால் இது இந்த பக்கத்தில் மைனஸ் முடிவிலி வரை செல்லும் வழி மற்றும் அதற்கு முன்னால் ஒரு சார்ஜ் q தொலைவில் உள்ளது இந்த பொருளின் மின்கடத்தா மாறிலி k ஆகும் சமதள பரப்பு ஐ தட்டையான பரப்புy z சமதள பரப்பு ஆக தட்டையான பரப்பு எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே இந்த சமதள பரப்பு தட்டையான பரப்பு இது கருப்பு சமதள பரப்பு தட்டையான பரப்பு y z சமதள பரப்பு ஆக தட்டையான பரப்பு எடுக்கப்பட உள்ளது எனவே இந்த திசை x திசை X என்பது 0 ஐ விட அதிகமான ரீஜியன் இல் போடன்சியல் மற்றும் எலக்ட்ரிக் பீல்ட் ஐ மின்சார புலத்தை கணக்கிடவேண்டும் எனவே இந்த ரீஜியன் இல் போடன்சியல் மற்றும் எலக்ட்ரிக் பீல்ட் ஐ மின்சார புலத்தை நீங்கள் கணக்கிட விரும்பினால் x இது மைனஸ் d க்கு சமம் இந்த X இல் ஒரு இமேஜ் சார்ஜ் q 1 ஐ d தூரத்தில் எதிர் பக்கத்தில் வைக்கிறோம் இது சார்ஜ் q 1 இது ஒரு இமேஜ் சார்ஜ் q 1 எனவே பாய்சன் சமன்பாடு x என்பது 0 க்கு சமமாக அல்லது 0 ரீஜியன் ஐ விட அதிகமாக உள்ள போது திருப்தி அடைவதையும் கவனியுங்கள் இந்த ரீஜியன் இல் உள்ள மற்ற ரீஜியன் இல் போடன்சியல் மற்றும் எலக்ட்ரிக் பீல்ட் ஐ யும் கணக்கிடவும் ஒரு சார்ஜ் q 2 ஐ இங்கே வைக்கிறோம் இந்த ரீஜியன் இல் போடன்சியல் மற்றும் எலக்ட்ரிக் பீல்ட் ஐ யும் கணக்கிடுவதே இது எனவே பவுண்டரி கண்டிஷன் தேவையானதை பூர்த்தி செய்ய ரீஜியன் இல் சார்ஜ் ஏதும் இல்லைஇப்போது நமக்கு என்ன தேவை எனவே இப்போது நாம் என்ன செய்ய விரும்புகிறோம் என்பதைப் பார்ப்போம் இது ஒரு டைஎலெக்ர்டிக் மீடியம் மின்கடத்தா ஊடகம் எனவே 2 பவுண்டரி கண்டிஷன்கள் உள்ளன பௌண்டரி கண்டிஷன்கள் D செங்குத்தாக தொடர்ச்சியாகவும் E இணையானது தொடர்ச்சியாகவும் இருக்கும் மேலும் இந்த இரண்டு பவுண்டரி கண்டிஷன் களை பூர்த்தி செய்ய நாம் இரண்டு அந்நௌன் ஐ தெரியாதவற்றை அறிமுகப்படுத்தியுள்ளோம் q 1 மற்றும் q 2 எனவே இப்போது நாம் இந்த டைஎலெக்ர்டிக் ஐ எடுத்துக் கொண்டால் மேற்பரப்பில் இருந்து d தொலைவில் ஒரு சார்ஜ் q உள்ளது மற்றும் மறுபுறம் q 1 உள்ளது இந்த பக்கத்தில் டைஎலெக்ர்டிக் மின்கடத்தா மாறிலி k உள்ளது பின்னர் இந்த இரண்டு சார்ஜ்கள் காரணமாக மின்சார புலம் மற்றும் இந்த மின்சார புலம் x இல் 0 ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் ரீஜியன் இல் மட்டுமே இருக்கும் இது இந்த ரீஜியன் இல் மட்டுமே செல்லுபடியாகும் இந்த ரீஜியன் இல் மின்சார புலம் E இது q 1 காரணமாக q பிளஸ் புலம் ஆகும் பௌண்டரி கண்டிஷன்கள் களைக் கவனியுங்கள் நாம் ஆர்வமாக உள்ள புலம் இந்த D இன்டர்பேஸ் இல் மட்டுமே எனவே அதை இங்கே கணக்கிடுகிறோம் நாம் y மற்றும் z தூரத்தில் கணக்கிடுவோம் x எப்படியும் இந்த இடத்தில் 0 ஆகும் எனவே இங்கே q காரணமாக மின்சார புலம் 1 டிவைடட் பை 4 pi எப்சிலான் 0 q ஆக இருக்கும் நாம் புள்ளி y j பிளஸ் z k ஐப் பார்க்கிறோம் q காரணமாக x அச்சில் x இல் உள்ளது எனவே இது D i டிவைடட் பை y 2 பிளஸ் z 2 பிளஸ் d 2 32 ஆக போகிறது சார்ஜ் q 1 காரணமாக சார்ஜ் q பிளஸ் புலம் q 1 மடங்கு y j பிளஸ் z k பிளஸ் d i ஆக இருக்கும் ஏனெனில் இது மைனஸ் d டிவைடட் பை y 2 பிளஸ் z 2 பிளஸ் d 2 32 ஆகும் இது x இல் 0 ஐ விட அதிகமான புலம் E 14π0 q yjzk diy2z2d232 14π0 q1 yjzkdiy2z2d232 for x≥0 இந்த ரீஜியன் இல் X என்பது 0 ஐ விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருந்தால் வலது புறத்தில் q 2 சார்ஜ் இருப்பதைப் போல சார்ஜ் ஐ கணக்கிடுகிறோம் எனவே இந்த விஷயத்தில் x என்பது 0 க்கும் குறைவான பகுதிகளுக்கான புலம் எனவே இந்த பக்கத்தில் ஆனால் இன்னும் மேற்பரப்பில் புலம் E என்பது 1 டிவைடட் பை 4 பை எப்சிலன் 0 மற்றும் q 2 yj பிளஸ் zk மைனஸ் di டிவைடட் பை y 2 பிளஸ் z 2 பிளஸ் d 2 3 2 ஆக இருக்கும் இது x க்கு 0 க்கும் குறைவான அல்லது சமமான பகுதிகளுக்கு செல்லுபடியாகும் புலம் E 14π0 q2 yjzk diy2z2d232 for x≤0 இப்போது நாம் பௌண்டரி கண்டிஷன்கள் களை பயன்படுத்த வேண்டும் பௌண்டரி கண்டிஷன்கள் D செங்குத்தாக ஒன்றாக இருக்கும் என்று என்னிடம் கூறுகின்றன எனவே இந்த மேற்பரப்பிற்கான D செங்குத்தாக x திசையில் 0 க்கும் குறைவாக x ஆக இருக்கும் D என்பது k மடங்கு E x ஆகும் இது 1 டிவைடட் பை 4 pi எப்சிலான் 0 q2 மடங்கு மைனஸ் d டிவைடட் பை y 2 பிளஸ் z 2 பிளஸ் d 2 3 2 K ஆக இருக்கும் மேலும் இந்த D செங்குத்தாக x இலிருந்து அதிகமாகவோ அல்லது 0 பக்கத்திற்கு சமமாக இருக்கும் இது Ex ஆக மட்டுமே இருக்கும் இது 1 டிவைடட் பை 4 pi எப்சிலான் 0 அடைப்புக்குறிக்குள் மைனஸ் qd பிளஸ் q 1 d 1 1 டிவைடட் பை y 2 பிளஸ் z 2 பிளஸ் d 2 3 2 ஆக இருக்கும் இந்த இரண்டும் சமமாக இருக்க வேண்டும் நான் அவற்றை சமமாக்கினால் சில டெர்ம்ஸ் ஐ 1 டிவைடட் பை 4 பை எப்சிலன் 0 ஐ கேன்சல் செய்கிறது எனவே இந்த D For x≤0 DkEx k4π0 q2 y2z2d232 For x≥0 DEx 14π0 qdq1d 1y2z2d232 எனவே தூரம் என்ன செய்கிறது நமக்கு எஞ்சியிருப்பது எங்களுக்கு எஞ்சியிருக்கிறது நான் 2 பக்கங்களிலும் D ஐ செங்குத்தாக மாற்றினால் எனக்கு மைனஸ் k q 2 என்பது மைனஸ் q மற்றும் q 1 க்கு சமம் என கிடைக்கிறது இது எனது சமன்பாடு 1 ஆகும் kq2 qq1 q2qq1 equ 2 equ 1 ⟹q2k12q q22k1q q1q2 q2k1 1q 1 kk1q k 1k1q மற்றொரு சமன்பாடு என்னவென்றால் E பரலல்இணையானது என்பது ஒரே மாதிரியானவை அது உடனடியாக எனக்கு q பிளஸ் q 1 என்பது ஐ q 2 க்கு சமமாக கொடுக்கிறது இது எனது சமன்பாடு 2 இப்போது நான் எண் 2 இல் இருந்து எண் 1 ஐக் கழித்தால் இந்த இரண்டு சமன்பாடுகளையும் மிக எளிதாக தீர்க்க முடியும் இது எனக்கு q 2 k பிளஸ் 1 என்பது 2 q க்கு சமம் அல்லது q2 என்பது 2 டிவைடட் பை k பிளஸ் 1 q க்கு சமம் இதிலிருந்து நான் q 1 ஐ கணக்கிட முடியும் இது q 2 மைனஸ் q க்கு சமமாக இருக்கும் இது 2 டிவைடட் பை K பிளஸ் 1 மைனஸ் 1q ஆகும் இது 1 மைனஸ் K டிவைடட் பை K பிளஸ் 1 q க்கு சமம் அல்லது மைனஸ் K மைனஸ் 1 டிவைடட் பை K பிளஸ் 1q கவனிக்கவும் k என்பது 1 க்கு சமமாக இருந்தால் அதாவதுடைஎலெக்ர்டிக் மீடியம் மின்கடத்தா ஊடகம் இல்லை எனில் பின்னர் இந்த q 2 என்பது q ஆகவும் q 1 என்பது 0 ஆகவும் வெளிவருகிறது மின்சார புலம் இப்போது எப்படி இருக்கும் இப்போது நான் இங்குள்ள மின்சார புலத்தை வரைய விரும்பினால் இங்கே q இருக்கிறது ஆகவே மின்சார புலம் இந்த x ரீஜியன் இல் 0 க்கும் குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் x இல் உள்ள மின்சார புலம் q இருக்கும் அதே இடத்தில் சார்ஜ் அமர்ந்திருப்பது போல் இருக்கும் ஆனால் இது 2 டிவைடட் பை k பிளஸ் 1 ஐ விட குறைவாக இருக்கும் எனவே இந்த புல கோடுகள் q இன் நிலையில் இருந்து வெளிப்படும் நேர் கோடுகள் போல இருக்கும் புலக்கோடுகள் இப்பகுதியில் x என்பது 0 க்கும் குறைவான x என்பது 0 ஐ விட அதிகமாக இருக்கும் அதாவது இந்த பகுதி சார்ஜ் இங்கே ஒரு q உட்கார்ந்திருப்பது போல் உள்ளது மேலும் இங்கே ஒரு மைனஸ் q உட்கார்ந்திருப்பது போல் உள்ளது மைனஸ் அல்லது q 1 இது மைனஸ் k மைனஸ் 1 டிவைடட் பை k பிளஸ் 1q க்கு சமம் இந்த K என்பது 1 க்கு அருகில் இருந்தால் அது மிகச் சிறிய சார்ஜ் ஆனால் அது மின்சார புலத்திற்கு கொடுக்கப் போவது சிறிய வளைவு தான் எனவே இந்த பக்கத்தில் உள்ள மின்சார புலம் கோடுகள் இப்படி இருக்கும் ஏனென்றால் அவை நெகடிவ் எதிர்மறை சார்ஜ் ஐ நோக்கி திரும்ப போகின்றன எனவே ப்ராப்ளம் 1 இல் புலம் கோடுகள் இப்படித்தான் தோற்றம் அளிக்கும் அடுத்து நாம் ப்ராப்ளம் 2 ஐ தீர்க்கிறோம் இது ஒரு திடமான இன்பினிடி எல்லையற்ற நீளமான சிலிண்டருக்கு z அச்சுடன் ஒரு அச்சு இருப்பதாக கூறுகிறது எனவே இங்கே ஒரு திடமான இன்பினிடி எல்லையற்ற நீண்ட சிலிண்டர் உள்ளது இந்த z அச்சில் அச்சு இருந்தால் அது x திசையில் P0 க்கு சமமான ஒரு போலரைசேஷன் p ஐக் கொண்டு செல்கிறது மேலும் டைஎலெக்ட்ரிக் க்குள் மின்கடத்தா டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டர் இடப்பெயர்வு திசையன் என்பது வரையறையால் டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டர் என்பது எப்சிலன் 0 E பிளஸ் P ஆகும் இங்கே E என்பது மின் புலம் ஆகும் இந்த போலரைசேஷன் காரணமாக மின்சார புலத்தை நாம் ஏற்கனவே பல முறை கணக்கிட்டுள்ளோம் இது மைனஸ் P டிவைடட் பை 2எப்சிலன் 0 என வழங்கப்படுகிறது எனவே D க்கான பதில் மைனஸ் P டிவைடட் பை 2 பிளஸ் P ஆக இருக்கும் இது P டிவைடட் பை 2 க்கு சமம் எங்கள் பதில் இது P 0 டிவைடட் பை 2 x க்கு சமம் PP0x D 0E PE P20D P2P P2 P2 x அடுத்த ப்ராப்ளம் எண் 3 ஒரு இணையான தட்டு கெப்பாசிட்டர் மின்தேக்கி z அச்சுக்கு செங்குத்தாக வைக்கப்பட்டுள்ளது இவை மிகப்பெரிய தட்டுகள் எனவே விளிம்பு விளைவுகளை நாம் இங்கே புறக்கணிக்க முடியும் மேலும் இது 2 மின்கடத்தா அடுக்குகளையும் ஒரு புறத்தில் டைஎலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் மின்கடத்தா மாறிலி k1 உடன் மறுபுறத்தில் டைஎலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் மின்கடத்தா மாறிலி k 2 ஐயும் கொண்டு செல்கிறது விளிம்பு விளைவுகளை புறக்கணிப்பது டைஎலெக்ட்ரிக் இன்டர்பேஸ் இல் மின்கடத்தா இடைமுகத்தில் பவுண்டரி கண்டிஷன் எல்லை நிலைகள் என்ன விளிம்பு விளைவுகளை நாம் புறக்கணித்தால் கெப்பாசிட்டர் ஐ மின்தேக்கி சார்ஜ் செய்யும் போது மின் புலம் தட்டுகளுக்கு செங்குத்தாக இருக்கும் எனவே பவுண்டரி கண்டிஷன் எல்லை நிலைகள் என்பது ஒரு புறத்தில் E z மறுபுறத்தில் E z ஆக இருக்கும் அது பவுண்டரி கண்டிஷன் எல்லை நிலைகள் ஆகும் Ez1Ez2 இப்போது கேள்வி எண் 4 ஐத் தீர்ப்போம் ஒரு கோளம் ஒரு போலரைசேஷன் ஐ துருவமுனைப்பு கொண்டுள்ளது P என்பது P0 z க்கு சமம் எனவே இங்கே ஒரு ஸ்பியர் கோளம் உள்ளது இது ஒரு போலரைசேஷன் P க்கு சமமாக P 0 z ஐக் கொண்டுள்ளது இந்த இக்குவேடார் க்கு பூமத்திய ரேகைக்கு வெளியே இந்த சமதள பரப்பு தட்டையான பரப்பு இல் z க்கு செங்குத்தாக மின்சார புலம் உள்ளது எனவே அதன் இக்குவேடார் க்கு பூமத்திய ரேகைக்கு வெளியே மின்சார புலத்தை அறிய விரும்புகிறோம் எனவே இதன் பொருள் சிவப்பு நிறத்தில் காணப்படும் இந்த இடத்தில் மின்சார புலத்தை அறிய விரும்புகிறோம் நான் அதை வெளிப்படையாக கணக்கிடலாம் அல்லது பவுண்டரி கண்டிஷன் எல்லை நிலைகள் களை பயன்படுத்தலாம் இந்த ஸ்பியர் கோளத்திற்கான மின்சார புலம் உள்ளே எதிர் திசையில் இருப்பதை நான் அறிவேன் மேலும் உள்ளே மின் புலம் E என்பது மைனஸ் P டிவைடட் பை 3 எப்சிலன் 0 க்கு சமமாக வழங்கப்படுகிறதுஇது இந்த விஷயத்தில் மைனஸ் P 0 டிவைடட் பை 3 எப்சிலன் 0 z இந்த மின்சார புலம் இங்கே எல்லையைத் தாண்டி தொடர்ச்சியாக இருக்கும் ஏனெனில் இந்த கட்டத்தில் இக்குவேடார் இல் பூமத்திய ரேகையில் இது டாஞ்சேண்டியால் தொடு மின்சார புலம் எனவே E வெளியில் இருக்கும் E உள்ளே இருக்கும் E க்கு சமமாக இருக்கும் இது E பாராலால் இல் இணையிலிருந்து இருந்து வருகிறது இது தொடர்ச்சியானது மேலும் இது உடனடியாக E வெளியேயும் மைனஸ் p 0 டிவைடட் பை 3 எப்சிலன் 0 z க்கு சமமாக இருக்கும் என்பதை இது தருகிறது வெளிப்படையான கணக்கீடு மூலம் இந்த பதிலை பெறுவோம் E P30 P030 zEoutside EinsideEoutside P030 z வெளிப்படையான கணக்கீட்டில் இந்த புலத்திற்கு வெளியே E என்பது ஸ்பியர் இன் கோளத்தின் மையத்தில் ஒரு டைபோல் இருமுனை P காரணமாக 4 pi டிவைடட் பை 3 r 3 p க்கு சமம் எனவே புலத்திற்கு வெளியேபுள்ளி டைபோல் P இருமுனை மையத்தில் அமர்ந்திருப்பதைப் போல இருக்கும் இதன் காரணமாக மின்சார புலம் 1 டிவைடட் பை 4 பை எப்சிலான் 0 3 P டாட் r r யூனிட் வெக்டர் திசையன் மைனஸ் P டிவைடட் பை r 3 இந்த கேஸ் இல்விஷயத்தில் r அலகு வெக்டர் திசையன் z க்கு செங்குத்தாக திசையில் உள்ளது எனவே p டாட் r டேர்ம் 0 ஆகும் எனவே மின்சார புலம் 1 டிவைடட் பை 4 pi எப்சிலன் 0 r மதிப்பு r 3மடங்கு மைனஸ் 4 பை டிவைடட் பை 3 R 3 P அது ஒரு போலரைசேஷன் துருவமுனைப்பு இப்போது r 3 மற்றும் 4 பை என்ற டேர்ம் ஐ கேன்சல் செய்வோம் மேலும் P டிவைடட் பை 3 எப்சிலன் 0 உடன் இருக்கிறேன் உண்மையில் இது பவுண்டரி கண்டிஷன் எல்லை நிலைகள் ஐ பயன்படுத்தி நாங்கள் பெற்ற பதில் rr Pr3 14π0 r3× 4π3R3P P30 அடுத்த ப்ராப்ளம் த்தில் R ஆரம் கொண்ட ஒரு டைஎலெக்ட்ரிக் ஸ்பியர் இன் மின்கடத்தா கோளத்தின் மையத்தில் ஒரு பாயிண்ட் சார்ஜ் q வைக்கப்பட்டுள்ளதா என்று கேட்கப்படுகிறது எனவே இது ஒரு டைஎலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் மின்கடத்தா மாறிலி k கொண்ட டைஎலெக்ட்ரிக் ஸ்பியர் மேலும் அதன் மையத்தில் ஒரு சார்ஜ் q உள்ளது அதன் போடன்சியல் என்ன போடன்சியல் ஐ ஆற்றலை கணக்கிடஇப்போது நான் மின்சார புலத்தை முதலில் கணக்கிடுவேன் டைஎலெக்ட்ரிக் முன்னிலையில் காஸ் விதியின் படி செல்லப் போகிறோம் இது டெல் டாட் டி என்பது ரோ பிரீ சமம் இந்த விஷயத்தில் மையத்தில் உட்கார்ந்திருக்கும் இந்த பாயிண்ட் சார்ஜ் லிருந்து மட்டுமே ரோ பிரீ எழுகிறது ஆகையால் நான் வால்யூம் இன்டகரல்தொகுதி ஒருங்கிணைப்பை டைவர்ஜன்ஸ் D dvஇது டைவர்ஜன்ஸ் தியரம்த்தால் தேற்றத்தால் இன்டகரல் D டாட் ds ஆகும்இது ரோ பிரீdv க்கு சமம் ஆகும் இது மொத்த சார்ஜ் Q மற்றும் இது எனக்கு சமச்சீர் மூலம் ஒரு கோள சமச்சீர் D மட்டுமே ரேடியலாக இருக்கும் என தருகிறது எனவே D அனைத்தும் ரேடியல் ஆகும் எனவே இந்த D டாட் ds எனக்கு D 4 pi r 2 Q க்கு சமம் அல்லது D அளவு q டிவைடட் பை 4 pi r 2 ஆகும் நீங்கள் வெக்டர் ஐ திசையனை எடுத்துக் கொண்டால் அது ரேடியல் திசையில் இருக்கப் போகிறது அது எனது D ஆகும் 4πr2QD Q4πr2 r இதிலிருந்து இங்குள்ள மின்சார புலம் என்ன என்று கணக்கிட முடியும் இது எனது ஸ்பியர் கோளம் மேலும் நாம் ஏற்கனவே D ஐ q டிவைடட் பை 4 pi r 2 க்கு சமமாக கணக்கிட்டுள்ளோம்இங்குள்ள r என்பது R க்கு குறைவாக மேலும் R க்கு சமமாக D என்பது k E க்கு சமம் இங்குள்ள மின்சார புலம் E என்பது Q இங்குள்ள எப்சிலன் 0 அதாவது டிவைடட் பை 4 பை எப்சிலான் 0 r 2 1 டிவைடட் பை K ஆக ரேடியல் திசையில் இருக்கப்போகிறது மேலும் r என்பது R ஐ விட பெரியது D என்பது எப்சிலன் 0 E ஐத் தவிர வேறில்லை வெக்டர் திசையன் அடையாளம் கூட நன்றாக இருக்கிறது எனவே E ரேடியல் திசையில் q டிவைடட் பை 4 பை எப்சிலான் 0 r 2 க்குப் போகிறது E பவுண்டரி ஐத் எல்லையை தாண்டி விடாமல் இருப்பதை கவனியுங்கள் எனவே நான் R உடன் E r ஐ r உடன் வரைய செய்ய வேண்டுமானால் இங்கே r என்பது r க்கு சமம் டைஎலெக்ட்ரிக் இல்லாதிருந்தால் புலம் இப்படி போயிருக்கும் இருப்பினும்டைஎலெக்ட்ரிக் காரணமாக உள் பகுதி சற்று குறைவாக இருப்பதால் அது k இன் ஒரு காரணியாக குறைக்கப்படுகிறது எனவே இது k இன் ஒரு காரணியாக குறைவாக உள்ளது இதனால் மின்சார புலம் டிஸ்கண்டினுவிட்டி இடைநிறுத்தம் வருகிறது ஏனெனில் சர்பேஸ் இல் மேற்பரப்பில் உள்ள சர்பேஸ் மேற்பரப்பு சார்ஜ் r≤R Dk0EE 1kQ4π0 r2r rR D 0E E 1kQ4π0 r2r இப்போது போடன்சியல் ஐ கணக்கிட மைனஸ் அடையாளத்துடன் v கிரேடு E க்கு சமம் என்று எனக்குத் தெரியும் ஆகவே இதுவரை r என்பது R ஐ விட பெரியது எனக்கு மைனஸ் dv டிவைடட் பை dr மூலம் q டிவைடட் பை 4 pi எப்சிலன் 0 r 2 க்கு சமம் மற்றும் v முடிவிலி ஐ எடுத்துக் கொள்வது 0 ஆக இருக்க வேண்டும் இது நீங்கள் பலவற்றைச் செய்திருப்பதை இன்டகரல் ஒருங்கிணைப்பதுசெய்வது இது எளிது ஆகும் பாயிண்ட் சார்ஜ் க்கு பலமுறை v என்பது q டிவைடட் பை 4 பை எப்சிலான் 0 r க்கு சமம் மற்றும் r என்பது R க்கு சமமாக அல்லது R க்கு குறைவாக இருக்கும் நாம் மீண்டும் மைனஸ் dv டிவைடட் பை dr என்பது E க்கு சமம் இது இப்போது q டிவைடட் பை 4 pi எப்சிலன் 0K r 2 க்கு சமம் ஆக உள்ளது எனவே நான் dv யை கேபிடல் பெரிய R உடன் இன்டகரல் ஒருங்கிணைப்பது செய்தால் அது q டிவைடட் பை 4 பை எப்சிலன் 0 k இன்டகரல் dr r 2 r முதல் கேபிடல் பெரிய R வரை மேலும் இது எனக்கு q டிவைடட் பை 4 பை எப்சிலான் 0 k 1 டிவைடட் பை r r முதல் கேபிடல் பெரிய R வரை இது Vமைனஸ் V க்கு சமம் V ErR ∂V∂r Q4π0 r2 V0 V Q4π0 r r≤R ∂V∂rE Q4π0k r2 rRdV Q4π0krRdrr2 VR Vr Q4π0k 1rrR Q4π0k1R 1r VrVR Q4π0kRQ4π0kr Q4π0R Q4π0kRQ4π0kr Q4π0 1kr1R 1kR Q4π01krk 1kR எனவே நான் Vமைனஸ் V ஐப் பெறுகிறேன்r என்பது R க்கு சமமாக அல்லது R க்கு குறைவாக இருக்கும் இது q டிவைடட் பை 4 pi எப்சிலன் 0 k 1 டிவைடட் பை R மைனஸ் 1 டிவைடட் பை r க்கு சமம் ஆகையால் v என்பது V மைனஸ் q டிவைடட் பை 4 pi எப்சிலன் 0 k R பிளஸ் q டிவைடட் பை 4 pi எப்சிலன் 0 k r க்கு சமம் இதை எளிதில் கணக்கிட முடியும் ஏனென்றால் இன்பினிடி ஐ முடிவிலி பொறுத்தவரை v என்பது Q டிவைடட் பை 4 பை எப்சிலான் 0R மைனஸ் Q டிவைடட் பை 4 பை பை எப்சிலான் 0 KR பிளஸ் q டிவைடட் பை 4 பை எப்சிலான் 0 k r க்கு சமம் என்று எனக்குத் தெரியும் இதை இப்படி எழுதலாம்Q டிவைடட் பை 4 பை எப்சிலான் 0 ஐ வெளியே எடுக்கலாம்இப்போது என்னிடம் 1 டிவைடட் பை Kr பிளஸ் 1 டிவைடட் பை r மைனஸ் 1டிவைடட் பை kR உள்ளது அது உங்கள் பதில் இதை மேலும் சுருக்கி எழுதலாம்Q டிவைடட் பை 4 பை எப்சிலான் 0 1 டிவைடட் பை Kr பிளஸ் Kமைனஸ் 1 டிவைடட் பை KR கவனியுங்கள் சிறிய r என்பது கேபிடல் பெரிய R க்கு சமமாக இருந்தால் இந்த டேர்ம் கான்செல் செய்யப்பட்டு உங்களுக்கு 1 டிவைடட் r கிடைக்கிறது அது சரியாக இருக்க வேண்டும் நான் உங்களுக்கு வழங்கிய பிராப்ளம் த்தில் நான் நினைக்கிறேன் இந்த அசைன்மென்ட் ல் இந்த அடையாளம் தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இப்போது அதை சரி செய்து கொள்ளுங்கள்